பொறியியல் கணிதம் II பற்றிய விரிவுரைக்கு மீண்டும் வரவேற்கிறோம் இது ஃபோரியர் சைன் மற்றும் கொசைன் தொகையிடல் பற்றிய விரிவுரை எண் 42 ஆகும் இன்றைய விரிவுரையில் ஃபோரியர் கொசைன் தொகையிடல் மற்றும் ஃபோரியர் சைன் தொகையிடல் என்ன என்பதை விவாதிப்போம் மேலும் இவற்றை சார்ந்த சில கணக்குகளை பார்ப்போம் எனவே ஃபோரியர் சைன் மற்றும் கொசைன் தொகையிடலுக்கு வருவோம் சென்ற விரிவுரையில் ஃபோரியர் தொகையிடலின் பிரதிநிதித்துவம் 0Acos ∝xB∝ sin αx d∝ ஆக கொடுக்கப்பட்டது என்பதை பார்த்தோம் இந்த தொகையிடலில் ஃபோரியர் தொகையிடல் குணகங்கள் Aα மற்றும் Bα ஐ இந்த முடிவிலா தொகையிடல் 10fucos αu du லிருந்து பெறலாம் மேலும் Bα இந்த முறையற்ற தொகையிடல் 10fusin αu du உடன் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது சார்பு f என்பது ஒரு மிகை சார்பு என்று நாம் எடுத்துக் கொண்டால் ஃபோரியர் தொகையிடல் பிரதிநிதித்துவத்திற்கு சில எளிமைப்படுத்தல் இருக்கும் இயற்கையாகவே f ஒரு மிகை சார்பாக இருந்தால் என்ன நடக்கும் உதாரணமாக A க்கு f என்பது மிகை சார்பு மற்றும் cos என்பது மிகையாக இருக்கும் எனவே இங்கே தொகையிடல் மிகை சார்பாக இருக்கும் இந்நிலையில் f உடன் sine உள்ளன f என்பது மிகை ஆனால் sine ஒற்றைப்படை இது ஒற்றைப்படை சார்பாக இருக்கும் எனவே இந்நிலையில் B என்பது 0 க்குச் செல்லும் ஏனென்றால் தொகையிடல் ஒரு ஒற்றைப்படை சார்பு மற்றும் இந்த தொகையிடல் ஒரு மிகை சார்பு என்பதால் அதற்கு பதிலாக நாம் 20fucos αu du என்று எழுதலாம் இந்த எளிமைப்படுத்தல்களுடன் நாம் இப்போது செல்ல விரும்புவது f என்பது ஒரு மிகை சார்பாக இருந்தால் ∞ முதல் க்கு பதிலாக நாம் A 20fucos αu du உள்ளது இது 0 முதல் ஆக மாறி fucos αu du ஆகிவிட்டது மற்றும் B α என்பது 0 ஆக மாறும் எனவே ஃபோரியர் தொகையிடல் பிரதிநிதித்துவத்தில் இந்த உறுப்பு மறைந்துவிடும் பின்னர் நாம் எளிய தொகையிடல் பிரதிநிதித்துவம் 0Acos αx d∝ கொண்டுள்ளோம் இது ஃபோரியர் தொடரில் நாம் செய்ததைப் போன்றது அதேபோல் bn கள் மிகை சார்பு f க்கு 0 ஆக இருக்கும் மற்றும் ஒற்றைப்படை சார்பிற்க்கு மற்றொரு வழி உள்ளது ஒரு மிகை சார்பிற்க்கு ஃபோரியர் தொகையிடல் பிரதிநிதித்துவம் உள்ளது இதேபோல் ஒற்றைப்படை சார்பு f இருக்கும்போது Aα என்பது 0 ஆக இருக்கும் மற்றும் Bα ஆனது 20fusin αu du ஆல் கணக்கிடப்படும் அதன் ஃபோரியர் பிரதிநிதித்துவம் 0Bsin αx d∝ என்ற வடிவில் எளிமைப்படுத்தப்படுகிறது இங்கே ஒரு குறிப்பு இது நமது விவாதத்திற்கு மிகவும் முக்கியமானது அரை வீச்சகம் ஃபோரியர் தொடரைப் போலவே அரை வீச்சகம் ஃபோரியர் தொடரை நினைவுகூர்ந்தால் யோசனை முற்றிலும் வேறுபட்டது இப்போது நாம் இடைவெளி 0 முதல் l மற்றும் l முதல் 0 வரை வரையறுக்கப்பட்ட சார்பை விரிவுபடுத்துவோம் அதனுடன் தொடர்புடைய தொடர் sine தொடர் அல்லது cosine தொடர் தோன்றும் ஏனென்றால் l முதல் l வரை வரையறுக்கப்பட்ட முழு சார்பினையும் ஒற்றைப்படை சார்பாக மாற்றினால் sine தொடருடன் முடியும் மற்றும் நாம் சார்பினை மிகை சார்பாக மாற்றினால் ஃபோரியர் cosine தொடருடன் முடிவடையும் இருப்பினும் நாம் சார்பின் எண்ணற்ற நீட்டிப்புகளை கொண்டிருக்க முடியும் ஆனால் ஒட்டுமொத்த சார்பினை மிகை சார்பாக அல்லது ஒற்றைப்படை சார்பாக மாற்றுவதற்காக l இலிருந்து l வரை இரண்டு நீட்டிப்புகளை எடுத்துக்கொள்வோம் எனவே நாம் sine தொடர் அல்லது cosine தொடராக சில எளிய பிரதிநிதித்துவத்தைப் பெறுகிறோம் அவை இரண்டும் உண்மையாகும் அல்லது 0 முதல் l வரை கொடுக்கப்பட்ட சார்பினைக் குறிக்கும் நம்மிடம் இதே போன்ற ஒரு அமைப்பு உள்ளது உதாரணமாக அனைத்து மெய் x 0 க்கு வரையறுக்கப்பட்ட ஒரு சார்பினைக் குறிப்பிடலாம் அச்சார்பு நேர்மறை x க்கு வரையறுக்கப்படுகிறது மெய் அச்சில் சார்பினை ஒற்றைப்படை சார்பு அல்லது மிகை சார்பாக நீட்டிக்கலாம் உதாரணமாக நாம் இதை − இலிருந்து 0 ஆக நீட்டுகிறோம் இதனால் மெய் அச்சில் உள்ள சார்பு ஒரு மிகை சார்பாக மாறும் இங்கு Aα தொடர்ந்து இருக்கும் மற்றும் Bα என்பது 0 ஆக இருக்கும் எனவே Aα உடன் நமக்கு மிக எளிய பிரதிநிதித்துவம் உள்ளது அல்லது இந்த சார்பை முதல் 0 வரை நீட்டினால் முழு வீச்சகத்திலும் வரையறுக்கப்பட்ட சார்பு இப்போது ஒற்றைப்படை சார்பாக மாறும் இந்நிலையில் Aα என்பது 0 ஆகவும் Bα ஐ தொகையிடல் உதவியுடன் எளிதில் கணக்கிட முடியும் எனவே Bα மற்றும் sin αx ஐ ஆகியவற்றின் அடிப்படையில் பிரதிநிதித்துவம் எளிமையாக இருக்கும் இப்போது இந்த யோசனையுடன் உதாரணமாக இந்த வளைவின் மூலம் 0 முதல் வரை வரையறுக்கப்பட்ட ஒரு செயல்பாட்டைக் கருத்தில் கொள்வோம் எனவே இதை ஒற்றை நீட்டிப்பு அல்லது சம நீட்டிப்பாக நீட்டிக்க வாய்ப்பு உள்ளது எனவே நாம் இதை விரிவாக்கினால் முழு உண்மையான அச்சில் செயல்பாடு இப்போது ஒற்றைப்படை செயல்பாடாக மாறிவிட்டது அதன் பிரதிநிதித்துவம் இந்த B α விதிமுறைகளை மட்டுமே கொண்டிருக்கும் பின்னர் இந்த எளிய பிரதிநிதித்துவம் நமக்கு கிடைக்கும் மறுபுறம் நாம் சார்பை இந்த வழியில் நீட்டினால் அது ஒரு மிகை சார்பாக மாறும் அதன் தொகையிடல் பிரதிநிதித்துவத்தை எழுதினால் அது cosine உறுப்பை மட்டுமே கொண்டிருக்கும் தொகையிடல் பிரதிநிதித்துவதில் குணகம் மற்றும் cosine உறுப்பு மட்டுமே இருக்கும் எனவே இடைவெளி 0 முதல் ல் வரையறுக்கப்பட்ட சார்பை நாம் பயன்படுத்தக்கூடிய இரண்டு சாத்தியக்கூறுகள் உள்ளன இந்த அச்சின் ஒரு பாதியில் மட்டும் சார்பு வரையறுக்கப்பட்டு மற்ற பாதியில் ஃபோரியர் sine தொகையிடல் பிரதிநிதித்துவம் அல்லது ஃபோரியர் cosine தொகையிடல் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற நமது விருப்பத்திற்கு ஏற்ப வரையறுக்கலாம் எனவே ஒரு சார்பு முதல் வரை வரையறுக்கப்படும் போது ஃபோரியர் தொகையிடல் பிரதிநிதித்துவத்தைப் பெறலாம் பொதுவாக sine மற்றும் cosine ஆகிய இரண்டு உறுப்புகளையும் கொண்டிருக்கும் ஆனால் சார்பு 0 முதல் வரையறுக்கப்படும் போது பிரதிநிதித்துவத்தில் sine சார்புகள் அல்லது cosine சார்புகள் மட்டுமே கொண்டிருக்க முடியும் இதுவே அத்தியாயத்தின் விவாதம் ஆகும் இந்த முடிவை நாம் சுருக்கமாகக் கூறலாம் F என்பது துண்டுவாரி மென்மையான சார்பு என்று வைத்துக்கொள்வோம் முன்பு விவாதிக்கப்பட்ட நிபந்தனைகள் போலவே நேர்மறை அச்சில் ஒவ்வொரு முடிவிலி இடைவெளியிலும் இருக்கும் மற்றும் f என்பது முழுமையாக தொகையிடப்படும் அதாவது ஃபோரியர் தொடரிலிருந்து ஃபோரியர் தொகையிடல் பிரதிநிதித்துவமாக மாறுவதற்கு இதுவே முக்கியம் எனவே இவை முழுமையான தொகையிடலாக இருக்க கூடுதல் நிபந்தனை ஆகும் பின்னர் ஃபோரியர் cosine தொகையிடல் பிரதிநிதித்துவம் செய்யப்படலாம் அதுவே நாம் விவாதித்த முதல் சாத்தியம் மேலும் ஃபோரியர் cosine பிரதிநிதித்துவம் என்பது 0Acos αx d∝ இத்தொகையிடலிலிருந்து Aα வை பெறலாம் இரண்டாவது சாத்தியம் என்னவென்றால் நாம் எழுதக்கூடிய ஃபோரியர் sine தொகையிடல் இருக்க முடியும் மற்றும் Bα ன் குணகம் 20fusin αu du என்ற தொகையிடலிலிருந்து பெறலாம் எனவே சார்பை முதல் வரை நீட்டிக்காமல் முடிவுகளை நாம் நேரடியாகப் பயன்படுத்தலாம் நாம் ஃபோரியர் cosine தொகையிடல் பிரதிநிதித்துவத்தைப் பெற விரும்பினால் இந்த சூத்திரத்தின் மூலம் A α ஐ கணக்கிடலாம் மேலும் f என்பது 0 முதல் வரை கொடுக்கப்படுகிறது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இதேபோல் ஃபோரியர் சைன் தொகையிடல் பிரதிநிதித்துவத்தை பெற விரும்பினால் Bα ஐ கணக்கிடுவோம் பின்னர் sine பிரதிநிதித்துவத்தைப் பயன்படுத்தி f ஐ பிரதிநிதித்துவப்படுத்தலாம் மேலே உள்ள ஃபோரியர் cosine அல்லது sine தொகையிடல் இணைகிறது குவிவு என்பது முந்தைய விரிவுரையில் தொகையிடல் பிரதிநிதித்துவத்திற்காக நாம் ஏற்கனவே விவாதித்தது ஆகும் எனவே இந்த தொகையிடல் சராசரி மதிப்புக்கு குவியும் மற்றும் தொடர்ச்சியான புள்ளியில் குவிவானது சார்பின் மதிப்பில் இருக்கும் இந்த கணக்கை நாம் எடுத்துக்கொள்வோம் இந்த சார்பு 0 ஆனது வீச்சகம் ∞ முதல் π வரை 1 ஆனது -π முதல் 0 வரை 1 ஆனது 0 முதல் π வரை மற்றும் 0 ஆனது பின்னர் π முதல் ∞ வரை வரையறுக்கப்படுகிறது இங்கு சார்பு 0 முதல் -π வரை மற்றும் π முதல் 0 வரை கொண்டுள்ளோம் எனவே π முதல் 0 வரை சார்பின் மதிப்பு −1 ஆகும் பின்னர் 0 முதல் π வரை சார்பின் மதிப்பு 1 மற்றும் 0 முதல் ∞ வரை சார்பின் மதிப்பு 0 ஆகும் நம்மிடம் தொடர்ச்சியான சார்பு உள்ளது மற்றும் சார்பின் ஃபோரியர் தொகையிடல் பிரதிநிதித்துவத்தைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் எனவே சார்பு ஒரு ஒற்றைப்படை சார்பு என்பதை கவனிக்க வேண்டும் எனவே நேர்மறையான மதிப்புகளுக்கு என்ன மதிப்புகள் இருந்தாலும் எதிர்மறை வீச்சகத்தில் கழித்தல் ஆக இருக்கும் எனவே இந்த சார்பு ஒரு ஒற்றைப்படை சார்பு மற்றும் இயற்கையாகவே Aα என்பது 0 ஆக மாறும் மேலும் Bα ஐ மட்டுமே கணக்கிட வேண்டும் இங்கு சார்பானது ∞ முதல் ∞ வரை வரையறுக்கப்படுகிறது அதன் தொகையிடல் பிரதிநிதித்துவம் Sine தொகையிடல் பிரதிநிதித்துவமாக வருகிறது இந்நிலையில் Sine தொகையிடல் பிரதிநிதித்துவம் அல்லது cosine தொகையிடல் பிரதிநிதித்துவம் என்பதை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு இல்லை ஏனெனில் சார்பு ∞ முதல் ∞ வரை வரையறுக்கப்படுகிறது அதேசமயம் அடுத்த எடுத்துக்காட்டில் சார்பு 0 முதல் ∞ வரை வரையறுக்கப்படும் போது ஒரு ஃபோரியர் cosine பிரதிநிதித்துவம் அல்லது ஃபோரியர் sine பிரதிநிதித்துவத்தை பெற விரும்பினாலும் நம்மிடம் இரண்டு சாத்தியக்கூறுகளும் உள்ளன இந்நிலையில் சார்பு −∞ இலிருந்து ∞ வரை வரையறுக்கப்பட்டதால் அதன் ஃபோரியர் தொகையிடல் பிரதிநிதித்துவத்தை எழுதினோம் இறுதியாக கேள்வி என்னவென்றால் x−π இல் தொகையிடல் எந்த மதிப்புக்கு குவிகிறது என்பதுதான் எனவே அதை பற்றியும் விவாதிப்போம் கொடுக்கப்பட்ட சார்பு நாம் ஏற்கனவே கவனித்த ஒரு ஒற்றைப்படை சார்பு ஆகும் எனவே Aα ன் மதிப்பு 0 ஆக இருக்கும் இந்த ஒற்றைப்படை சார்பின் காரணமாக Aα ன் கணக்கீடு 0 ஆக இருக்கும் மற்றும் இந்த தொகையிடலின் உதவியுடன் Bα ன் மதிப்பினை கணக்கிடலாம் எனவே −∞ லிருந்து ∞ க்கு பதிலாக 0 முதல் ∞ வரை எடுத்துக்கொள்வோம் ஆனால் சார்பு ஒற்றைப்படை என்பதால் நாம் 20fusin αu du ஐ கணக்கிடலாம் சார்பு 0 முதல் π வரை 1 என ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே sin αu ஐ தொகையிட cos ∝u பெறுகிறோம் எனவே நாம் 2πα மற்றும் cos αu ஐ பெறுகிறோம் நாம் கழித்தல் குறியை பயன்படுத்த −cos αu ஆக மாறிவிடும் இந்த cos απ உடன் 0 மற்றும் ஐ பிரதியிடுவதன் மூலம் 1 என்ற மதிப்பினைப் பெறுகிறோம் Bα குணகத்தின் மதிப்பு 21 cosαπ ஆகும் ஃபோரியர் தொகையிடல் பிரதிநிதித்துவம் Aα ன் மதிப்பு 0 ஆகும் இந்நிலையில் f க்கு ஒரு எளிய பிரதிநிதித்துவம் உள்ளது அதாவது 201 cos∝πsinαx dα ஆகும் இப்போது கேள்வி என்னவென்றால் தொகையிடல் எந்த மதிப்பில் குவிகிறது நம்மிடம் சார்பின் ஃபோரியர் தொகையிடல் பிரதிநிதித்துவம் உள்ளது இப்போது x−π இல் தொகையிடல் எந்த மதிப்பில் குவிகிறது என்பதுதான் கேள்வி குவிவு தேற்றத்தை நாம் ஏற்கனவே அறிவோம் எனவே சார்பு தொடர்ச்சியாக இருக்கும் இடங்களில் சார்பின் மதிப்புக்கு மாறும் மற்றும் சார்பு தொடர்ச்சியாக இல்லாவிட்டால் அல்லது இடைவிடாமல் இருந்தால் அந்நேரத்தில் சார்பின் சராசரி மதிப்பை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக x−π இல் சார்பு வரையறுக்கப்படவில்லை எனில் அது முக்கியமல்ல அந்த இடத்தில் நாம் எல்லைகளின் சராசரி மதிப்பை ஏடுத்துக் கொள்ளலாம் தொடச்சியற்ற இடத்தில் குவிவைப் பற்றி பேசினால் அது நேரடியாக சராசரி மதிப்புக்குச் செல்லும் எடுத்துக்காட்டாக வீச்சகம் −∞ முதல் -π வரை ஃபோரியர் தொகையிடலானது 0 ல் குவியும் பின்னர் x−π ஆக இருக்கும்போது அதன் சராசரி மதிப்பு 0 12 12 ல் குவியும் பின்னர் −π x 0 இல் −1 ஆகவும் x 0 இல் சராசரி மதிப்பு 112 க்கு 0 ஆகவும் 0x π இல் 1 ஆகவும் xπ இல் 10212 ஆகவும் குவியும் குவியும் 1 0 1 12 மற்றும் 0 ல் குவியும் பின்னர் xπ எனும்பொழுது 0 ல் குவியும் இங்கே சார்பு எங்கு தொடர்ச்சியாக இருந்தாலும் எல்லா மதிப்புகளிலும் குவியும் மற்றும் அதன் மதிப்பிற்க்கே குவியும் எனவே தொடர்ச்சியற்ற அல்லது சார்பு வரையறுக்கப்படாத புள்ளிகளில் நாம் சராசரி மதிப்பை எடுத்துக்கொள்வோம் நமது கேள்வி x−π இல் இருந்தது ஆகும் ஆனால் நாம் ஏற்கனவே x−π இல் விவாதித்தோம் அதன் சராசரி மதிப்பு 0 12 12 ஆகும் நாம் அடுத்த கணக்கிற்கு செல்வோம் இக்கணக்கில் நாம் ஃபோரியர் சைன் மற்றும் கொசைன் தொகையிடல் பிரதிநிதித்துவத்தைக் கண்டுபிடிக்க வேண்டும் இக்கேள்வியில் நாம் சார்பு f இன் ஃபோரியர் சைன் மற்றும் கொசைன் தொகையிடல் பிரதிநிதித்துவத்தைக் கண்டுபிடிக்க வேண்டும் f ஆனது வீச்சகம் 0 x π என்ற இடைவெளியில் 1 எனவும் மற்றும் π x என்ற இடைவெளியில் 0 எனவும் வரையறுக்கப்படுகிறது எனவே 0 முதல் π வரை உள்ள சார்பு 1 என கொடுக்கப்பட்டுள்ளது பின்னர் அது 0 ஆகும் எனவே இந்த வளைவின் மூலம் சார்பானது வரையறுக்கப்படுகிறது இந்நிலையானது முந்தைய நிலையை விட வேறுபட்டது இங்கு சார்பானது இடைவெளி ∞ முதல் வரை வரையறுக்கப்பட்டது ஆனால் இப்போது சார்பானது 0 முதல் வரை வரையறுக்கப்படுகிறது மேலும் சார்பை ∞ முதல் வரை நீட்டிப்பதற்கான சாத்தியம் உள்ளது நாம் இதை இந்த வழியில் நீட்டினால் இது ஒரு ஃபோரியர் சைன் பிரதிநிதித்துவத்திற்கு வழிவகுக்கும் அல்லது இதை நாம் இவ்வாறு நீட்டினால் அது ஒரு ஃபோரியர் கொசைன் தொகையிடல் பிரதிநிதித்துவத்திற்கு நீட்டிக்கப்படும் எனவே ஒற்றைப்படை சார்பை நாம் நீட்டினால் கொடுக்கப்பட்ட சார்பின் ஃபோரியர் சைன் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் நாம் இப்போது பார்ப்போம் மேலும் கேள்வி என்னவென்றால் 0sin πα cos πα d∝ மற்றும் 0sin πα cos πα d∝ தொகையிடலை மதிப்பீடு செய்வோம் எனவே ஃபோரியர் சைன் மற்றும் கொசைன் தொகையிடல் பிரதிநிதித்துவத்தை மதிப்பீடு செய்த பிறகு நாம் தொகையிடல்களை எளிதாக மதிப்பீடு செய்ய முடியும் என்பதை காணலாம் ஃபோரியர் சைன் பிரதிநிதித்துவத்திற்கு வருவோம் இந்த ஒற்றைப்படை சார்பானது மெய் அச்சில் ∞ முதல் நீட்டிக்கப்பட்டுள்ளது எனவே நாம் அதன் ஃபோரியர் சைன் பிரதிநிதித்துவத்தை எழுதலாம் சார்பு f என்பது 0Bsin αx d∝ இங்கு B α என்பது 20fusin αu du என கொடுக்கப்பட்டுள்ளது சார்பு f என்பது 0 முதல் π வரை 1 என வரையறுக்கப்படுகிறது எனவே நாம் இதை 0 முதல் π வரை கணக்கிடலாம் ஏனெனில் இது 0 முதல் π வரை மட்டுமே வரையறுக்கப்படுகிறது மற்ற இடைவெளியில் 0 ஆகும் பின்னர் நம்மிடம் 1× sin αu உள்ளது இதனை தொகையிட cos ∝u ஐ பெறுகிறோம் மற்றும் 0 முதல் π வரை மைனஸ் குறியுடன் தொகையிட 2 என்பது இயற்கையாக வெளியே இருக்கும் இங்கு 2 என்பது மைனஸ் என்பதால் முதலில் 0 ஐ பிரதியிடவும் எனவே நம்மிடம் ∝u உள்ளது இதனை 2∝u என்று எழுதலாம் எனவே ஃபோரியர் சைன் பிரதிநிதித்துவத்தில் B ∝ ஐ 2∝u என கணக்கிட்டுள்ளோம் இதுவே ஃபோரியர் குணகம் ஆகும் எனவே இந்த பிரதிநிதித்துவத்தை நாம் எழுதலாம் இந்த குணகம் கொண்ட ஃபோரியர் சைன் பிரதிநிதித்துவம் 20π∝ sin αx d∝ ஆகும் கொடுக்கப்பட்ட சார்பு ஃபோரியர் சைன் தொகையிடல் பிரதிநிதித்துவம் ஆகும் இப்போது விரும்பிய தொகையிடலைப் பார்த்தால் அது பிரதிநிதித்துவத்திலிருந்து வருகின்றன இங்கு கேள்வி தொகையிடலின் மதிப்பு என்ன எனவே இதை ஃபோரியர் சைன் தொகையிடல் பிரதிநிதித்துவத்துடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் 1−cosπα இருப்பதை நாம் காணலாம் இங்கு sin αx உள்ளது ஆனால் நாம் பெறுவது sin∝πd∝ ஆகும் நாம் xπ ஐ எடுத்துக் கொண்டால் கேள்வியில் கேட்கப்பட்ட விரும்பிய தொகையிடலைப் நாம் பெறலாம் எனவே xπ இல் குவிவு என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் சார்பு xπ இல் வரையறுக்கப்படவில்லை எனவே நாம் எல்லையை எடுத்துக்கொள்வோம் இதன் சராசரி மதிப்பு f π மற்றும் f π ஆகும் ஃபோரியர் தொகையிடலானது xπ இல் குவியும் எனவே இங்கே f π என்பது 0 மற்றும் f π என்பது 1 ஆகும் அதனை 2 ஆல் வகுக்க பாதியாகும் எனவே xπ இல் ஃபோரியர் தொகையிடலின் மதிப்பில் பாதியாக குவியும் மேலே உள்ள தொகையிடலில் xπ ஐ பிரதியிட கேள்விக்குரிய தொகையிடலை நாம் சரியாகப் பெறுவோம் இங்கே நமக்கு 20π∝ sin απ d∝ கிடைக்கிறது இங்கு x ஆனது π மூலம் மாற்றப்படுகிறது எனவே நாம் விரும்பிய தொகையிடலைப் பெற போகிறோம் பின்னர் இந்த மதிப்பு பாதிக்கு சமமாக இருக்கும் ஏனென்றால் சரியாக xπ இல் சார்பின் சராசரி மதிப்பு இருக்கும் எனவே தொகையிடலின் மதிப்பு ½ மற்றும் 2 π ஆனது மறுபுறம் சென்றுவிடும் தொகையிடலின் மதிப்பு π4 எனவே தொகையிடலானது மீண்டும் எளிதானது அல்ல என்பதை நாம் காணலாம் நேரடியாக கணக்கிடுவது எளிதல்ல ஆனால் தொகையிடல் கோட்பாடு மற்றும் ஃபோரியர் தொகையிடல் உதவியுடன் நாம் பார்க்கலாம் இத்தகைய சிக்கலான தொகையிடல்களை எளிதாக மதிப்பீடு செய்ய முடியும் மேலும் சிக்கலான தொகையிடல்களின் கணக்கீட்டில் நாம் பார்க்கும் ஒரு பயன்பாடாகும் நாம் ஃபோரியர் கொசைன் பிரதிநிதித்துவத்திற்கு வருவோம் கொடுக்கப்பட்ட சார்பை ஒரு மிகை சார்பாக மாற்றுவதற்கு நாம் விரிவாக்க வேண்டும் பின்னர் அதன் ஃபோரியர் பிரதிநிதித்துவம் 20fucos αu du பயன்படுத்தி Aα ஐ கணக்கிட வேண்டும் இதனை நாம் 20αu du என கணக்கிடலாம் ஏனெனில் 0 முதல் π ல் மதிப்பு 1 இல்லையெனில் அதன் மதிப்பு 0 ஆகும் தொகையிடல் 0 முதல் π வரை sin∝u ஆக இருக்கும் மற்றும் 2 π தொகையிடலுக்கு வெளியே இருக்கும் இதன் மதிப்பு 2 π ஆக இருக்கும் நாம் சைன் ஐ பிரதியிட sinπ∝ பெறலாம் பின்னர் −sin0 ன் மதிப்பு 0 ஆக இருக்கும் எனவே தொகையிடலின் மதிப்பு 2sin∝π ஆகும் ஃபோரியர் கொசைன் பிரதிநிதித்துவம் 20sin π∝cos∝x d∝ ஆகும் ஏனெனில் ஏற்கனவே நாம் A α ஐ இந்த பிரதிநிதித்துவத்தில் பிரதியிட்டோம் இந்த தொகையிடல் மூலம் f குறிக்கப்படும் பின்னர் ஃபோரியர் தொகையிடல் பிரதிநிதித்துவத்திலிருந்து sinπ∝ மற்றும் cos αx ஐ கொண்டுள்ளோம் இதுவே ஃபோரியர் தொகையிடல் பிரதிநிதித்துவம் அதாவது கொடுக்கப்பட்ட சர்ப்பிற்கான கொசைன் தொகையிடல் பிரதிநிதித்துவம் ஆகும் பின்னர் கேள்வி என்னவென்றால் தொகையிடல் 0sin π∝cos∝π d∝ ன் மதிப்பு என்ன இப்போது இதை ஒப்பிட்டுப் பார்த்தால் sin πα மற்றும் cos πα இருக்கிறது எனவே x க்கு பதில் π ஐ பிரதியிட நாம் இந்த தொகையிடலைப் சரியாகப் பெறுகிறோம் எனவே மீண்டும் விரும்பிய தொகையிடலைப் பெற நாம் x π ஐப் பயன்படுத்த வேண்டும் இந்த x π ஐ மேலே உள்ள தொகையிடலில் பிரதியிட நாம் விரும்பிய மதிப்பை சரியாகப் பெறலாம் இப்போது கேள்வி x π இல் தொகையிடல் பாதியாக குவியும் ஏனென்றால் இதன் சராசரி மதிப்பு fπ மற்றும் fπ ஆகும் இங்கு fπ ன் மதிப்பு 0 மற்றும் fπ ன் மதிப்பு 1 ஆகும் அவற்றை 2 ஆல் வகுக்க கிடைப்பது ½ ஆகும் இதன் மதிப்பு ½ ஆக உள்ளது பின்னர் தொகையிடலைப் பாதிக்கு சமமாக எடுத்துக்கொள்வோம் இந்த தொகையிடலின் மதிப்பு π4 ஆகும் எனவே மீண்டும் இதுபோன்ற சிக்கலான தொகையிடல்களை குவிவு தேற்றம் மற்றும் ஃபோரியர் தொகையிடல் பிரதிநிதித்துவத்தின் உதவியுடன் எளிதாக கணக்கிட முடியும் இந்த விரிவுரையைத் உருவாக்கப் பயன்படுத்தப்படும் குறிப்புகள் நம்மிடம் உள்ளன ஃபோரியர் தொகையிடல் பிரதிநிதித்துவம் Aα மற்றும் Bα ன் உறுப்பு cos αx மற்றும் sin αx ஆகும் பொதுவாக cos மற்றும் sin விதிமுறைகளையும் கொண்டுள்ளது ஆனால் இந்த விரிவுரையில் மிகை சார்புகளைப் பார்த்தோம் எனவே f என்பது ஒரு மிகை சார்பாக இருந்தால் Bα என்பது 0 ஆக இருக்கும் மற்றும் ஒற்றைப்படை சார்பாக இருந்தால் Aα ஆனது 0 ஆகிவிடும் எனவே நாம் Bα ஐ கணக்கிடலாம் இந்நிலையில் நாம் Aα ஐ மிக எளிமைப்படுத்தப்பட்ட தொகையிடலாக கணக்கிட வேண்டும் இங்கே சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் f என்பது 0 முதல் வரை மட்டுமே வரையறுக்கப்பட்டிருப்பதைக் கண்டோம் எனவே முந்தைய நிலையில் சார்பு − முதல் இல் வரையறுக்கப்படும் போது அது ஒரு ஒற்றைப்படை சார்பு அல்லது ஒரு மிகை சார்பு என்பதைக் காணலாம் பின்னர் கணக்கீடுகளை எளிமைப்படுத்த அவை கொசைன் உறுப்பு அல்லது சைன் உறுப்பை மட்டுமே கொண்டிருக்கும் சார்பினை இடைவெளி 0 முதல் ∞ வரை வரையறுக்கப்பட்டதாக எடுத்துக்கொள்வோம் இந்த சார்பினை மெய் அச்சில் ஒரு ஒற்றைப்படை சார்பு அல்லது மிகை சார்பாக விரிவுபடுத்துவோம் எனவே எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் விவாதிக்கப்பட்ட யோசனை பயன்படுத்தப்படும் மற்றும் எளிமைப்படுத்தப்பட்ட சூத்திரம் மற்றும் விரும்பிய சூத்திரத்தை நாம் கொண்டிருக்கிறோம் நாம் f ஐ சைன் தொகையிடல் அடிப்படையில் மட்டும் எழுத விரும்பினால் அதை ஒற்றைப்படை நீட்டிப்பாக விரிவுபடுத்துவோம் மேலும் கொசைன் தொகையிடலைப் பெற விரும்பினால் ஒரு மிகை நீட்டிப்பாக விரிவுபடுத்துவோம் இறுதியாக ஃபோரியர் கொசைன் தொகையிடல் சூத்திரம் Aα cos αx ஆக மாறும் A α ஐ எளிய தொகையிடல்களுடன் கணக்கிட முடியும் மேலும் ஃபோரியர் சைன் தொகையிடல் பிரதிநிதித்துவத்தைப் பெற விரும்பினால் Aα மற்றும் Bα sin αx மற்றும் B α உதவியுடன் 20fusin αu du என்ற எளிய தொகையிடலைக் கொண்டு கணக்கிட முடியும் எனவே இந்த விரிவுரை முடிவடைகிறது உங்கள் கவனத்திற்கு நன்றி